அனைவருக்கும் வணக்கம் அனலாக் டு டிஜிட்டல் மாற்றத்தைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கினோம் மேலும் சில வகையான நுட்பங்களை பயன்படுத்தி அனலாக் சிக்னலை சமமான டிஜிட்டலாக மாற்றுவதை பார்த்தோம் சக்சஸ்சிவ் அப்ராக்ஸிமேஷன் அடிப்படையிலான ஏடிசி ரேம்ப் அடிப்படையிலான ஏடிசி சிங்கிள் ரேம்ப் டுயல் டிரேஸ் மற்றும் டெல்டா சிக்மா எனப்படும் சிக்மா டெல்டா ஏடிசி போன்ற சில நுட்பங்களைப் பார்ப்போம் ஆகவே கடைசி கிளாஸில் நாம் முடிக்கும்போது தொடர்ச்சியான கண்டினுவுஸ் அப்ராக்ஸிமேஷன் தொடர்ந்து ட்ராக் செய்யக்கூடிய ஏடிசி நல்லது என்று பார்த்தோம் ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் மல்டிபிள் இன்புட் இருந்தால் அதாவது அவை மல்டிபிளக்ஸ் இன் மூலமாக கன்வெர்ட் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அது பொருத்தமானதல்ல ஏனென்றால் அது லாக் செய்யப்படுகிறது ட்ராக்கிங் செய்வதிலிருந்து விலகுகின்றது மற்றும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியுள்ளது எனவே அது அதிக அளவில் சாதகமாக இல்லை எனவே மக்கள் வேறு சில முறைகளைப் பற்றி சிந்தித்தனர் அத்தகைய ஒரு மெத்தட் சக்சஸ்சிவ் அப்ராக்ஸிமேஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட டயக்ராமில் விளக்கப்பட்டுள்ள ஒரு திட்டத்தை நாம் பின்பற்றுகிறோம் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இதில் இருக்கும் கவுண்டரை பற்றி முதலில் பார்ப்போம் கன்வெர்ட் ஆன ஃபைனல் வேல்யூவை இந்த கவுண்டரில் தான் கொண்டிருக்கும் முதலில் இந்த கவுண்டர் ரீசெட் செய்யப்படுகிறது எல்லா பிட்களும் ௦ வாக இதுதான் அதன் ஆரம்பம் சரி பிறகு கண்ட்ரோல் லாஜிக் அந்த கவுண்டரின் மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட்டை ஒன்றாக செட் செய்கிறது அதாவது கவுண்டரின் மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் ஒன்றாக உள்ளபோது இந்த குறிப்பிட்ட கேசில் இது எட்டு ஆகிறது எனவே தொடர்புடைய டிஏசி அவுட்புட் இந்த கவுண்டர் இந்த லேடர் மற்றும் பிற விஷயங்கள் வழியாக செல்லும் மற்றும் டிஏசி அவுட்புட் டிஜிட்டல் ஈகுவலேன்ட் உருவாக்கப்படும் எனவே அது அனலாக் உள்ளீட்டுடன் ஒப்பிடப்படும் அது அனலாக் இன்புட்டுடன் கம்பர் செய்யப்படும் எனவே இந்த எம் பி 1 என்பது உங்கள் புல் ரேஞ்சை பாதியாக ஹாப் ரேஞ்சாக டிவைட் செய்கிறது எனவே ஹாப் ரேஞ்ஜ் என்பது புல் ரேஞ்ஜ் V என்றால் அது V பை 2 அனலாக் இன்புட்டு வோல்டேஜ்டன் கம்பர் செய்யப்படுகிறது இப்பொழுது V பை 2 விட Vin அதிகமாக இருந்தால் இந்த வழியாக செல்லும் மற்றும் V பை 2 விட Vin குறைவாக இருந்தால் இந்த பக்கம் போகும் இப்போது Vin V பை 2 யைவிட அதிகமாக இருந்தால் இதன் பொருள் என்ன கவுன்டரின் டிஜிட்டல் ஈகுவலேன்டானது ரெஜிஸ்டரில் இப்போது உள்ள வேல்யுவைவிட அதிகமாக உள்ளது எனவே 1 0 0 0 போதுமானதாக இல்லை எனவே நாம் இரண்டாவது எம் பி யை பார்ப்போம் எனவே இதுபோன்ற நிலை ஏற்பட்டால் நீங்கள் இரண்டாவது எம் பி 1 ஆக ஆக்குவீர்கள் ஆனால் Vin V பை 2 ஐ விடக் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் எனவே இந்த வோல்டேஜ் கவுண்டரில் உள்ள வேல்யு இன்புட் வோல்டேஜைவிட அதிகம் எனவே நாம் 1 ஆக செய்கிறோம் இந்த MSB 1 ஆக இருந்தது அதை நாம் ரீசெட் செய்கிறோம் எனவே அது 0 ஆகிறது அடுத்த MSB 1 ஆக மாற்றுகிறோம் எனவே கம்பரிசன் மற்றும் இந்த வேல்யூவை செட் செய்வது எல்லாம் ஒரு கிளாக் சைக்கிளில் நடக்கும் அடுத்து இது 1 1 0 0 ஆக இருக்கும்போது இந்த 1 மறுபடியும் அதே போன்ற ஒரு கம்பரிசன் செய்கிறோம் இன்புட் வோல்டேஜ் அதை விட அதிகமாக இருந்தால் இந்த டைரக்ஷனில் செல்லும் மற்றும் இன்புட் வோல்டேஜ் அதைவிட குறைவாக இருந்தால் இந்த டைரக்ஷனில் செல்லும் எனவே இது இப்படித்தான் செல்கிறது மற்றும் ஒரு உதாரணத்தை நாம் காணலாம் அது தெளிவாக இருக்கும் இந்த எல்லோ மஞ்சள் கலரில் மார்க் செய்யப்பட்டுள்ளது இன்புட் வோல்டேஜ் இதற்கிடையில் இருக்கும் இந்த ரெப்ரன்ஸ் வோல்டேஜ் 10 பை 16 இந்த பிராக்ஷனக்கும் இந்த பிராக்ஷன் 11 பை 16 க்கும் இடையில் இருக்கும் பின்னர் நிச்சயமாக அது 8 க்கும் மேற்பட்டது எனவே அது இந்த வழியில் செல்லும் இது 12 க்கும் குறைவாக உள்ளது எனவே இது இந்த வழியில் செல்கிறது பின்னர் இது இந்த திசையில் 1 0 1 0 செல்கிறது அதை விட அதிகமாக உள்ளது 10 இண்டு Vref எனவே இது இந்த திசையில் செல்கிறது எனவே இந்த திசையை விட அதிகமாக இருக்கும்போது இரண்டு பாஸிபிலிடீஸ் உள்ளன 1 0 1 1 மற்றும் 1 0 1 0 பின்னர் அது 11 ஆகிவிட்டது எனவே இது உங்கள் 11 ஆனால் இது 11 க்கும் குறைவாக உள்ளது எனவே இறுதியாக இதுதான் நமக்குக் கிடைக்கிறது எனவே நாம் விவாதித்த அதே விஷயம் அதே எடுத்துக்காட்டு இதே போன்ற எடுத்துக்காட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் இது எவ்வாறு அடையப்படுகிறது அல்லது இது அடையப்படுகிறது அல்லது இது அடையப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே இது ஒரு உதாரணம் மற்றும் முதல் வேல்யு 0 0 0 0 ஆக இருக்கும் அதாவது இது 0 வோல்டேஜ் மற்றும் V என்பது இன்புட் வோல்டேஜ் 16 பை Vref ஆகும் எனவே இது எல்லாம் ௦வாக இருக்கும் கேஸ் மற்றும் மீதமுள்ள கேஸ்கள் இது போன்றது எனவே இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மீதமுள்ள விஷயங்கள் எளிமையானவை எனவே நாம் விவாதித்த விஷயங்களை இப்போது இந்த லாஜிக் ப்ளாகில் வைக்கப்பட்டுள்ளன இது சக்சஸஸிவ் அப்ராக்ஸிமேஷன் ரிஜிஸ்டர் இதில் இந்த MSBகள் அடுத்தடுத்து செட் செய்யப்படுகின்றன மற்றும் இது கண்ட்ரோல் லாஜிக் எனவே அதாவது இந்த ஆரம்ப ஸ்டார்ட் சிக்னல் வருகிறது பிறகு முதல் எம் பி ஆகிறது அதாவது ஒன்று ஆகிறது அதற்கான டிஏசி அவுட் புட்டை எடுத்து அனலாக் இன்புட்டுடன் ஒப்பிடுகிறது அந்த உதாரணத்தை நாம் பார்த்ததுபோல் என்ட் ஆப் கன்வெர்ஷன் வந்த பிறகு இந்த சிக்னல் உருவாக்கப்பட்டு வெளியே வந்து அடுத்த கன்வர்ஷன் துவங்குகிறது அந்த நேரத்தில் ரிஜிஸ்டரில் சேமித்து வைக்கப்பட்டவை இறுதியாக லேட்ச் செய்யப்படுகிறது அதுதான் டிஜிட்டல் அவுட்புட் எனவே n bit ADC க்கு n பிளவுபடுத்தல்கள் தேவைப்படும் இது நாம் இப்போது பார்த்தது எனவே n ஐடேரஷன் தேவைப்படும் மற்றும் ஒவ்வொரு ஐடேரஷனுக்கும் 1 கிளாக் சைக்கிள் தேவைப்படுகிறது எனவே 1 மெகாஹெர்ட்ஸ் கிளாக் உடன் 10 பிட் கன்வெர்டர்க்கு 10 மைக்ரோசெகண்டில் கன்வர்ஷன் முடிவடையும் ஒவ்வொருவருக்கும் 1 மைக்ரோ செகண்ட் தேவைப்படுகிறது 10 கிளாக் சைக்கிள் என்றால் 10 மைக்ரோ செகண்ட் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கண்வர்ஷன் டைம் குறைவாக உள்ள போது சர்க்யூட்டில் உள்ள மற்ற டிலேஸ் அதாவது லேடர் இன் செட்டிலிங் டைம் கம்பரட்டர் டிலே மல்டிபிளக்ஸ்சரின் ஸ்விச்சிங் டைம் ஆகியவற்றை கணக்கில் கொள்ள வேண்டும் மற்றும் அனைத்தும் சேர்ந்து ஆக்சுவல் கன்வெர்ஷன் டைம் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே அது சக்சஸ்சவிவ் அப்ராக்ஸிமேஷன் ரெஜிஸ்டர் சக்சஸ்சவிவ் அப்ராக்ஸிமேஷன் அடிப்படையிலான ஏடிசி மிகவும் பிரபலமானது இது இயல்பாகவே குறைந்த செலவு ஆகும் இப்போது நாம் இப்போது வேறு ஒரு மெத்தடை பார்ப்போம் அதில் ரேம்ப் சிக்னல் உபயோகப்படுகிறது இப்போது இது சில நன்மைகளைப் பெற்றுள்ளது இது சற்று மெதுவாக உள்ளது ஆனால் அதற்கு சில நன்மைகள் கிடைத்துள்ளன பின்னர் நாம் சிறிது நேரம் கழித்து விவாதிப்போம் எனவே முதலில் இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பாருங்கள் இது ஒரு ஆப் ஆம்ப் மற்றும் இது ஒரு இண்டெகரேடர் மோடில் வேலை செய்கிறது அதன் அவுட்புட் இந்த ஃபார்முலாவில் கொடுக்கப்படுகிறது எனவே நீங்கள் படித்த அடிப்படை ஆப் ஆம்ப் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் அத்தகைய கன்பிகுரேஷன் ஐ நீங்கள் பார்த்துள்ளீர்கள் எனவே அவுட் புட் இது போன்றது சரி இது அனலாக் இன்புட் இது A டு D கன்வெர்ஷன் ஆகும்போது கான்ஸ்டன்டாக மாறாமல் இருக்கும் இந்த எல்லா கேஸ்களிலும் இந்த ஏடிசி வகை ஒவ்வொன்றிற்கும் இந்தத் தேவை இருப்பதால் நாம் ஒரு சாம்பிள் அண்ட் ஹோல்ட் பற்றி பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அனலாக் வோல்டேஜ் அதை சாம்பிளாக கொண்டு அதை ஒரு கெப்பாசிட்டரில் ஹோல்ட் செய்யப்படுகிறது இது DAC இல் நாம் விவாதித்ததைப் போலவே உள்ளது எனவே கன்வெர்ஷன் ஆகும்போது இன்புட் ஸ்டேபிலாக உள்ளதால் அது மாறாது மாறினால் பின்னர் அவுட்புட் தவறாக மாறும் அந்த பகுதி இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த Vi என்பது கன்வெர்ஷன் டைமில் நாம் கான்ஸ்டன்ட் நிலையானதாகக் கருதலாம் மேலும் Vi கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது நேரத்தைப் பொறுத்தவரை RC கான்ஸ்டன்ட் எனவே இது இப்படி மாறுகிறது இது போல அதிகரிக்கிறது இந்த வேவ் பார்மை பார்க்கிறீர்கள் இதை நாம் கம்பரட்டருக்கு அனுப்பினால் ஏற்கனவே அனுப்பிய வேவ் பார்முடன் கம்பேர் செய்தால் டி சி யிலிருந்து கவுண்டர் வழியாக நீங்கள் பார்த்தால் எனவே அவை படிக்கட்டு ஸ்டேர்கேஸ் வகையான வேவ் பார்மாக இருந்தன இது தொடர்ந்து அதிகரித்து கண்டினுயஸ் இன்க்ரீசிங் ஆக வருகிறது இதை நாம் ஏடிசி டிசைனில் பயன்படுத்தினால் இந்த வித்தியாசத்தை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இப்போது இந்த ஸ்லோப் இது போன்றது Vi பை RC இது கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது இந்த டைம் நாம் டிஜிட்டல் ஈக்விவலெண்ட் கால்குலேஷனுக்கு பயன்படுத்தினால் இந்த ரேசியோ மாறக்கூடாது ஆனால் உங்களுக்குத் தெரியும் டெம்பரேச்சரைப் பொறுத்து அல்லது வெளி சூழ்நிலையைப் பொருத்து ஆர் மற்றும் சீ வேல்யு மாறக்கூடியது எனவே இந்த வகையான ஏற்பாடு சற்று சிக்கலானதாக மாறும் எனவே உள்ளார்ந்த லிமிடேஷன் என நாம் அறிவோம் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் இங்கே ஒரு சிங்கிள் ரேம்ப் ஏடிசி ஏற்பாடு உள்ளது ஆரம்பத்தில் இவை டீகேட் கவுண்டர்கள் இந்த மூன்று 3 டீகேட் கவுண்டர்கள் நீங்கள் காணலாம் ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கும்போது அது ரீசெட் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கவுண்டர்கள் அனைத்தும் ரீசெட் செய்யப்பட்டுள்ளன இந்த ரீசெட் சிக்னல் அங்கு செல்வதை நீங்கள் காணலாம் அதன்பிறகு இது உங்கள் கம்பரட்டர் மற்றும் இது ரேம்ப் ஜெனரேட்டர் நீங்கள் இப்போது பார்த்த சர்க்யூட் சரி எனவே இந்த குறிப்பிட்ட ரேம்ப் ஜெனரேட்டர் ஆரம்பத்தில் ரீசெட் செய்யப்பட்டுள்ளது பின்னர் இது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் எங்கே பார்ப்பது போல் ரேம்ப் உருவாகிறது மற்றும் இது உங்கள் அனலாக் இன்புட் வோல்டேஜ் இது உங்கள் Vx மற்றும் இந்த ரேம்ப் வோல்டேஜ் இது வரை செல்கிறது பின்னர் கம்பரட்டர் மாறுகிறது எனவே இந்த கம்பரட்டர் ஹை நிலையில் உள்ளது ஏனெனில் அனலாக் இன்புட் வோல்டேஜ் கம்பரட்டரின் நெகட்டிவ் டெர்மினலில் இன்வர்டிங் டெர்மினலில் உள்ள ரேம்ப் அவுட்புட் ஐ விட அதிகமாக உள்ளது எனவே இது ஹை ஆக உள்ளது அதை மீறும் போதெல்லாம் அது லோ ஆகிறது எனவே அது லோவாக செல்லும் போது கிளாக்கிங் நிறுத்தப்படுகிறது இது கவுண்டருக்கு கிளாக்கிங் என்பதை நீங்கள் காணலாம் எனவே கவுண்டருக்கு கிளாக்கிங் நிறுத்தப்படுகிறது எப்போதெல்லாம் இது ஹை ஆக உள்ளதோ இந்த Vc ஹையாக இருக்கும்போது அதாவது ராம்ப் அவுட்புட் அனலாக் இன்புட் வோல்டேஜ் விட குறைவாக உள்ள போது கிளாக்கிங் இங்கே வருகிறது மற்றும் கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிறது கவுண்டர் அதிகரிக்கிறது இங்கே கவனியுங்கள் இந்த கவுண்டர் வேல்யூ நாம் டிஏசி வழியாக கம்பரடரை பயன்படுத்தவில்லை அதற்கு பதிலாக நாம் ரேம்ப் உபயோகிக்கிறோம் எனவே இந்த கவுண்டர் அவுட் புட் முந்தைய கேஸைப் போல டிஏசி வழியாக கம்பரடருக்கு செலுத்தப்படவில்லை கவுண்டர் அவுட் புட் உண்மையில் இந்த திசையில் செல்கிறது அனலாக் இன்புட்டின் டிஜிட்டல் ஈகுவலேன்ட்டுக்கு நிகராக வரும் பொருட்டு எனவே அது இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் அடைந்தவுடன் இந்த கிளாக்கிங் நிறுத்தப்படுகிறது இதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் கிளாக்கிங் நிறுத்தப்படுகிறது ஒரு ஸ்ட்ரோப் சிக்னல் கண்ட்ரோல் லாஜிக்கால் உருவாக்கப்படுகிறது எனவே நீங்கள் பார்க்கும் இந்த ஸ்ட்ரோப் சிக்னல் லேட்ச்களை லேட்ச் செய்கிறது இந்த கவுண்டர்களின் அவுட் புட்டை இந்த பிலிப் பலாப் களுக்கு எனவே அடுத்த ஸ்ட்ரோப் சிக்னல் வரும் வரை அது லேட்ச் செய்யப்பட்டு இருக்கும் இந்த அவுட்புட் ஒரு 7 செக்மென்ட் டிஸ்பிளே 7 செக்மென்ட் டீகோடேர் வழியாக 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளேவிற்கு செல்கிறது மற்றும் இந்த கவுண்டர் அவுட்புட் நாம் எக்சாம்பலாக பார்த்த அனலாக இன்புட்டின் டிஜிட்டல் ஈக்விவலெண்ட் இங்கே டிஸ்ப்ளே செய்யப்படுகிறது எனவே சில நம்பர்களை பயன்படுத்துவதன் மூலம் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம் உங்கள் ரேம்ப் 1 மில்லி வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட் ஆக இருந்தால் இப்படித்தான் ஒரு ராம்ப் இருக்கும் கிளாக் 1 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் Vx 345 மில்லிவோல்ட் ஆகும் பின்னர் எத்தனை கிளாக் பல்ஸ் தேவைப்படும் ரீசெட் செய்ய 345 கிளாக் பல்ஸ் தேவைப்படும் எனவே Vx என்பது 345 மில்லிவோல்ட் எனவே 345க்கு இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளும் என்றால் 1 மில்லி வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட் கிளாக் 1 மெகாஹெர்ட்ஸ் என்றால் ஒரு கிளாக்கிற்கு ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படி என்றால் 345 மில்லிவோல்ட்டுக்கு 345 மைக்ரோ செகண்ட் தேவைப்படும் 345 முறை கிளாக்கிங் நடக்கும் இந்த குறிப்பிட்ட கவுன்டர் 345 வேல்யூ காட்டும் மற்றும் இது லேட்ச் செய்யப்பட்டு இங்கே வரும் எனவே நீங்கள் இந்த வெல்யூக்ககளை சரியாக செட் செய்ய வேண்டும் அல்லது சரியாக டீகோட் அல்லது மேப்பிங் செய்ய வேண்டும் ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த ரேம்ப்பிற்கு ஸ்லோப் முக்கியமானது மற்றும் ஆர் மற்றும் சி ஆகியவற்றின் வேல்யு மாறாமல் இருக்க வேண்டும் அது மாறினால் 345 என்பது 346 347 ஆக மாறும் அல்லது குறைவாக மாறும் எனவே அது கவனத்தில் கொள்ள வேண்டியது மற்றும் எரருக்கு பங்களிக்க கூடியது எனவே இந்த சூழ்நிலையில் டுயல் ட்ரேஸ் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பயன்படுத்துவது பற்றி யோசித்து இருப்பார்கள் இங்கே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் ஆரம்பத்தில் இது தான் சர்க்யூட் இது இப்போது உள்ள அனலாக் இன்புட் வோல்டேஜ் ஆகும் முதல் ரேம்ப் உருவாக்குகிறது இது இன்வேர்டிங் ஆக உள்ளது ரேம்ப் நெகட்டிவ் டைரக்சனில் இருக்கும் இது இண்டெகரேட்டர் ஆப் ஆம்ப் ஆகும் இதற்கு முன்பு பார்த்தது போல இது ஒரு நிலையான டைம் t1 க்கான இந்த Vx ஐப் பொறுத்து ரேம்ப் உருவாக்கப்படுகிறது இந்த Vx வேல்யுவை பொறுத்து அது இங்கே அல்லது இங்கே வரும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கும் எனவே இதுதான் ஸ்லோப்பை டிசைட் செய்கிறது Vx பை RC ஆல் தீர்மானிக்கிறது Vx அதிகமாக இருந்தால் அல்லது Vx குறைவாக இருந்தால் இந்த பாயிண்ட் வேறாக இருக்கும் இப்போது அது இங்கே உள்ளது அது இங்கே இருக்கும் அல்லது அது இங்கே இருக்கும் எனவே அது முதல் பகுதி எனவே இந்த விஷயத்தைப் பொறுத்து அது இங்கே எங்காவது வரும் அதன் பிறகு இந்த டெர்ம் எனவே t1 பிக்ஸ்ஸட் பின்னர் என்ன நடக்கும் இது ஒரு ரப்பரண்ஸ் வோல்டேஜ்க்கு ஸ்விட்ச் ஆகிறது இது ஒரு பிக்ஸட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இது நெகட்டிவ் மற்றும் இது ஒரு நெகட்டிவ் எனவே நெகட்டிவ் நெகட்டிவ் இது பாசிடிவாகிறது இது இப்போது மேல் நோக்கிச் அப்வர்ட் டைரக்ஷனில் செல்கிறது எனவே இது இங்கிருந்து ஸ்டார்ட் செய்கிறது Vx குறைவாக இருந்தால் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் Vx அதிகமாக இருந்தால் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த கேஸில் இந்த ரெபரன்ஸ் வோல்டேஜ் பிக்ஸட் ஆக உள்ளது எனவே இது வெவ்வேறு நேரத்தை எடுக்கும் எனவே இது இங்கிருந்து தொடங்குகிறது என்றால் இது இந்த t2 எடுத்துக்கொள்கிறது இது இங்கிருந்து தொடங்குகிறது என்றால் இந்த ஸ்லோப் ஒரே மாதிரியாக இருப்பதால் இது ஒரு சிறிய t2 இல் இங்கு அடையும் அது இங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஒரு பெரிய t2 இல் அங்கு அடையும் எனவே இந்த t2 எனக்கு Vx என்ன என்பது பற்றிய ஒரு யோசனையைத் தருகிறது சரி நமக்கு t2 க்கு சமமான டிஜிட்டல் கிடைத்தால் அது உங்களுக்குத் தெரிந்த ஒன்று இது அனலாக் இன்புட் வோல்டேஜ்ற்கான ரெப்றேசெண்டேஷனாக இருக்கும் இதுதான் இங்கு கருதப்படுகிறது இதன் பயன் என்ன நிச்சயமாக தேவைப்படும் டைம் மற்றொரு விஷயம் ஒரு அம்சமாகும் எப்போதுமே உங்களுக்குத் தெரியும் இது t1 உருவாகிறது எனவே அது உங்களுக்குத் தெரிந்த Vx இன் அதிகபட்ச வேல்யுவிற்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை எனவே சில பிக்ஸ்ஸட் வேல்யு Vx இன் பகுதியே போதுமானது இங்கே மற்ற விஷயம் என்னவென்றால் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பைக் காணலாம் எனவே இது Vc வரை செல்கிறது அதாவது Vx பை Rc இண்டு t1 மற்ற கேசில் Vc என்பது VR பை RC இண்டு t2க்கு ஈகுவல் இந்த ரெபரன்ஸ் வோல்டேஜ் பற்றிதான் நாம் பேசினோம் எனவே நீங்கள் அவற்றை ஒன்றாக இணைக்கும்போது எனவே ரெண்டு பக்கமும் உள்ள ஆர் சி மற்றும் ஆர் சி கேன்சல் ஆகிறது இதுதான் நீங்கள் பெறும் ரிலேஷன்ஷிப் எனவே வி ஆர் தெரிந்தது ரெபரன்ஸ் வோல்டேஜ் மற்றும் டி 1 என்பதும் தெரிந்தது Vx நாம் டி 2 இலிருந்து பெறலாம் ஒரு பக்கத்தில் இந்த ஆர் சி சிறியதாக வேரியேஷன் இருந்தால் வெப்பநிலை மற்றும் மற்ற விஷயங்களால் ஆர் மற்றும் சி மாறுபாடு இருந்தால் உங்களுக்குத் தெரியும் அதே வழியில் அது மறுபக்கத்தையும் பாதிக்கும் எனவே அந்த வழியில் இந்த மாறுபாடு இந்த குறிப்பிட்ட ஏற்பாட்டில் சரி செய்யப்படுகிறது எனவே இதை நாம் டூயல் டிரேஸ் ADC இல் காணலாம் இங்கே நாம் டூயல் டிரேஸ் ஏடிசி ஏற்பாட்டைப் பார்த்தால் சிங்கிள் டிரேஸ் ஏடிசி போலவே ஏற்கனவே பார்த்த சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி போல சில விஷயங்கள் உள்ளது எனவே இது லேட்ச் இது 7 செக்மெண்ட் டிஸ்பிளே 7 செக்மெண்ட் டிகோடர் டிரைவர் டிஸ்ப்ளே இந்த கவுன்ட் முடிந்த போதெல்லாம் இது அதைத் ஸ்ட்ரோப் செய்கிறது எனவே ஆரம்பத்தில் நீங்கள் பார்ப்பது என்ன இது t1 கான கவுண்ட் ஆகும் இது பிக்ஸ்ஸட் டைம் ஆகும் இது தான் சுவிட்சிங் செய்யும் கண்ட்ரோல் பிளாக் எனவே Vx இலிருந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வரை இந்த கம்பரடோரில் இருந்து கிளாக் நாம் கிளாக்கிங் நடப்பதை பார்க்க முடிகிறது ஏற்கனவே பார்த்ததைப் போல மற்றும் பைனல் சர்க்யூட் இதை போல் இருக்கும் டி 2 விற்கான அக்சுயல் கவுன்டிங் இதுதான் அது பிரிவியஸ் சிங்கிள் ரேம்ப் அரேஞ்ச்மண்டை போலவே இதுவும் இருக்கும் இப்போது கம்பரட்டர் ஜீரோ உடன் கம்பர் செய்கிறது ஏனென்றால் இது கீழே வருகிறது அதன் பின் மேலே செல்கிறது எனவே இது பிக்ஸட் ஜீரோ இது அனலாக் வோல்டேஜ் இன்புட் உடன் கம்பர் செய்யப்படுகிறது பிரிவியஸ் கேஸ் போல சிங்கள் ரேம்ப் கேசை போல மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சர்க்யூட் டை போல உள்ளது எனவே கிளாக் டிசெப்ளிங் அது போன்ற விஷயங்களெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்த கண்ட்ரோல் லாஜிக் போல உள்ளது இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தால் நீங்கள் 1 மெகாஹெர்ட்ஸ் கிளாக்கை கருத்தில் கொண்டால் அதாவது 1 மைக்ரோ செகண்ட் என்பது டைம் பீரியட் மற்றும் ரெபரன்ஸ் வோல்டேஜ் மைனஸ் 1 வோல்ட் t1 பிக்ஸ்ஸட் 1000 மைக்ரோ செகண்ட் என்று எடுத்துக் கொண்டால் ரெபரன்ஸ் வோல்டேஜ் உம் பிக்ஸ்ஸட் மற்றும் நெகடிவ் மைனஸ் 1 வோல்டேஜ் மற்றும் ஆர் சி டைம் கான்ஸ்டன்ட் 1 மில்லி செகண்ட் மற்றும் இன்புட் வோல்டேஜ் நாம் டிஜிட்டல் ஈகுவலேன்ட்டாக கன்வெர்ட் செய்ய நினைக்கும் அனலாக் இன்புட் வோல்டேஜ் 1 25 வோல்ட் ஆகும் பின்னர் அது எவ்வாறு இயங்குகிறது நேரம் t1 இல் Vc ஆனது இந்த டைம் கான்ஸ்டன்ட் 1 மில்லி செகண்ட் என்பதால் எனவே இது மைனஸ் 1 25 வோல்ட்டுக்கு செல்லும் நீங்கள் கணக்கிடலாம் மற்றும் t2 ஸ்லோப்புக்கு 1 வோல்ட் எனவே இந்த டைம் கான்ஸ்டாண்டின் காரணமாக 1 வோல்ட் பெர் மில்லி செகண்ட் பின்னர் t 2 க்கு தேவைப்படும் 1 2 வோல்ட்டிலிருந்து மைனஸ் 1 25 வோல்ட் இருந்து இது 0 க்கு செல்ல வேண்டும் 25 டிவைடட் பை 1 எனவே 1 2 5 0 மைக்ரோ செகண்ட் எனவே இப்போது இந்த கவுண்டருக்கு 1 2 5 0 வேல்யு இருக்கும் ஏனெனில் பல கிளாக்கிங் நடந்துள்ளன ஒவ்வொரு கிளாக்கிங்கும் 1 மைக்ரோ செகண்ட் எனவே அதன் அவுட்புட் டில் அது ஸ்ட்ரோப் வந்து லாட்ச் செய்தால் அது இங்கே 1 ஐக் 250 காண்பிக்கும் எனவே அவுட்புட்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருந்தால் எனவே 1 25 வோல்ட் காண்பிக்கும் எனவே இது செயல்படும் வழி ஆனால் அதற்கேற்ப வேறு சில வேல்யுக்களுக்கு அதனுடன் தொடர்புடைய மேப்பிங் செய்யப்பட வேண்டும் இப்போது நான் சொன்ன ஒரு முக்கியமான பிரச்சினை இது மெதுவாக இருந்தாலும் இந்த இன்டெக்கரேட்டர் டைப் அணுகுமுறையில் அனலாக் இன்புட் வோல்டேஜ் இல் ஏதேனும் நாய்ஸ் இருந்தால் அது அவெரேஜ் செய்யப்படும் இது கருதப்படும் இந்த வகையான ஏடிசிக்கள் மிகவும் துல்லியமானவை மற்றும் மல்டி மீட்டர் வோல்ட்மீட்டர் போன்றவை மெசர்மென்ட் பர்பஸ்க்கு இவை பயன்படுத்தப்படுவதைக் கண்டோம் ஏடிசியின் கடைசி தலைப்பு டெல்டா சிக்மா ஏடிசி அல்லது சிக்மா டெல்டா ஏடிசி என்று அழைக்கப்படுகிறது இது டிஜிட்டல் அல்லது டிஜிட்டல் சர்க்யூட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை விட அதிக அனலாக் காம்பணெண்டை பெற்றுள்ளது இருப்பினும் இது விவாதிக்கத்தக்கது மற்றும் பைப்லைன் ஏடிசி போன்ற முறைகளும் உள்ளன ஆனால் அது ஸ்கோபிர்க்கு அப்பாற்பட்டது இந்த ஏடிசி மற்றும் டிஏசி எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பற்றி உங்களுக்கு நல்ல யோசனை இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் எனவே இதன் மூலம் விவாதத்தின் இந்த பகுதியை முடிப்போம் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இதில் இது அனலாக் இன்புட் இந்த அனலாக் இன்புட் 1 பிட் டிஏசி இலிருந்து வரும் வோல்டேஜ் உடன் கம்பர் செய்யப்படுகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டுக்கு நாம் செல்ல வேண்டும் இது எவ்வாறு சரியாக இயங்குகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது இதற்கு ஒரு ரேபரன்ஸ் வோல்டேஜ் உள்ளது பிளஸ் V அல்லது மைனஸ் V இந்த எக்ஸாம்பிள் இல் நாம் பிளஸ் 1 வோல்ட் அல்லது 1 வோல்ட் ஆக எடுத்துள்ளோம் இது இப்போது நெகட்டிவ் ஃபீட் பேக்காக வருகிறது இதன் டிஃபரன்ஸ் இங்கு வருகிறது எனவே இது பாய்ன்ட் C பின்னர் அது இன்டேகிரேட் செய்யப்படுகிறது பிறகு அங்கு ஒரு கன்வேர்டர் இந்த கன்வெர்ட்டர் கிளாக் இந்த சிஸ்டம் ஒரு ஓவர் சாம்பிள்ட் சிஸ்டம் ஒரு அனலாக் சிக்னலுக்கு நிக்விஸ்ட் ரேட் படி ஒரு குறிப்பிட்ட சாம்பிலிங் பிரீகுவன்ஸி இருக்கும் இந்த வகையான கண்வேர்ஷனுக்கு கிட்டத்தட்ட 100 மடங்கு அளவிற்கு ஓவர் சாம்பல் செய்யப்படுகிறது இதன் காரணமாக இந்த தேவையால் மெதுவாக மாறும் சிக்னல்லுக்கும் இது நன்றாக வேலை செய்கிறது ஆனால் அதிக ரேசொளுஷன் நாம் பெறலாம் எனவே இந்த உள் அம்சத்தில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்வையில் பேக்ரவுண்ட் தியரி நீங்கள் டிஜிட்டல் சிக்னல் பிராசசிங் படித்தால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஓவர் சேம்பிலிங் மீது நாம் எதைக் குறிக்கிறோம் என்பதைக் கவனத்தில் கொள்கிறோம் இது நிக்விஸ்ட் ரேட் விட மிக அதிகம் நிக்விஸ்ட் சம்பிளிங் ரேட் இந்த கம்பரடர் அவுட் புட் இப்போது இந்த டிஏசிக்கு திரும்ப வருகிறது இது ஒரு ஓவர் சாம்பிள்ட் கேஸ் என்பதால் நீங்கள் சாதாரண சாம்பிலிங்க்கு திரும்பி வர விரும்பினால் அதை மீதமுள்ள சர்க்யூட் உடன் பயன்படுத்த பின்னர் அது டெசிமேட் செய்யப்பட வேண்டும் அதாவது ஒவ்வொரு n மாதிரிக்கும் ஒரு சிக்னல் மாதிரி எடுக்கப்படுகிறது இது டெசிமேஷன் செயல்முறையாகும் அதற்காக நாம் ஒரு டிஜிட்டல் பில்டரை அதற்கு முன் வைக்க வேண்டும் எனவே இவை நான் சொன்னது போல இவை சில அட்வான்ஸ்ட் ஸ்டடியின் ஒரு பகுதியாகும் பின்னர் நீங்கள் அதை எடுத்து கொள்ளலாம் நாம் ஏடிசி எடுத்துக் கொண்ட காரணத்தினால் அதை நிறைவு செய்யும் பொருட்டு விவாதிக்கிறோம் எனவே இது முழு ஏற்பாடாகும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டு அதை தெளிவுபடுத்தும் எனவே நீங்கள் அளவிட விரும்பும் ஆரம்ப வோல்டேஜ் 5 பை 8 வோல்ட் எடுத்துக்கொள்வோம் எனவே ஆரம்பத்தில் இந்த லேட்ச் ரீசெட் செய்யப்படுகிறது மற்றும் பிற விஷயங்களை இவை அனைத்தும் 0 எனவே முதலாவது 5 பை 8 வோல்ட் ஆகும் பின்னர் இது 0 என்பதால் 5 பை 8 மைனஸ் 0 இந்த C யும் 5 பை 8 நீங்கள் அவற்றை இன்டகிரேட் செய்தால் முந்தைய வேல்யு 0 ஆக இருந்தது எனவே சி இந்த வேல்யுவும் இப்போது 5 பை 8 ஆக உள்ளது இது கம்பரட்டர் இன் ரெப ரன்ஸ் வோல்டேஜ் ஐ விட அதிகம் எனவே அவுட் புட் 1 இங்கே அவுட் புட் 1 ஆகும் எனவே இது 1 ஆக வருகிறது இது 1 பிட் டிஏசி இது இங்கே பிளஸ் 1 வோல்ட் எடுக்கும் எனவே முதல் ரோ இப்படித்தான் காணலாம் இப்போது இது பிளஸ் 1 வோல்ட் எனவே இந்த பிளஸ் 1 வோல்ட் மற்றும் இது உங்கள் 5 பை 8 ஆகும் எனவே பிளஸ் 1 வோல்ட் மைனஸாக வருகிறது எனவே இது உங்கள் மைனஸ் எனவே 5 பை 8 மைனஸ் 1 எனவே மைனஸ் 3 பை 8 எனவே முன்பு இங்கு 5 பை 8 ஆக இருந்தது எனவே இது இன்டெகிரெட் செய்யப்படுகிறது அதாவது ஆட் செய்யப்படுகிறது எனவே 5 பை 8 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பை 8 எனவே ரிசல்ட் 2 பை 8 ஆகவும் 2 பை 8 கிரவுண்ட் 0 ஐ விட அதிகமாக உள்ளது இது இன்னும் பிளஸ் 1 ஆக உள்ளது எனவே இது பிளஸ் 1 ஆக இருந்தால் இது டிஏசி எனவே அவுட்புட் 1 ஆக இருக்கும் இந்த அவுட்புட் இது பிக்ஸட் 5 பை 8 வோல்ட் இதை நாம் கன்வெர்ட் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே இந்த 1 இங்கு வந்து கொண்டிருக்கிறது 1 மற்றும் இது 5 பை 8 ஆகும் இதை சப்டிரேக்ட் செய்தால் இது மறுபடியும் 3 பைட 8 ஆகும் எனவே இது மைனஸ் 3 பை 8 இதற்கு முன்னாடி இது 2 பை 8 இந்த இன்டெக்கரேட்டர் இதையெல்லாம் ஒன்றாக ஆட் செய்தால் இது மைனஸ் 1 பை 8 ஆகும் இப்போது இது மைனஸ் 1 பை 8 ஆக இருக்கும்போது கம்பரட்டர் அவுட்புட் 0 எனவே இதை நீங்கள் இங்கே காணலாம் இந்த டிஏசிக்கு இது 0 வாக இருக்கும்போது இது நெகட்டிவ் ரெபரன்ஸ் வோல்டேஜ் இது மைனஸ் 1 வோல்ட் ஆகும் இது இங்கு வருகிறது எனவே இது மைனஸ் 1 வோல்ட் என்றால் எனவே மைனஸ் மைனஸ் பிளஸ் எனவே 5 பை 8 பிளஸ் 1 ஆக அது 13 பை 8 ஆக மாறும் அது இங்கே இருக்கும் எனவே 13 பை 8 முன்னதாக இது மைனஸ் 1 பை 8 ஆக இருந்தது எனவே இது இன்டெக்கரேட் செய்யப்படுகிறது இது 12 பை 8 ஆகும் எனவே 12 பை 8 என்றால் மீண்டும் இது உங்கள் 0 ஐ விட அதிகமாக உள்ளது இது என்ன இது பிளஸ் 1 எனவே இந்த வழியில் இது தொடர்கிறது இந்த 5 பை 8 க்கு வேறு எந்த வோல்டேஜ் இக்கும் 3 பை 8 அல்லது 4 பை 8 இதே போல செய்ய முடியும் நீங்கள் அதே முறையில் நீங்கள் அதைச் செய்யும்போது இந்த 0ஸ் மற்றும் 1ஸ் தான் நீங்கள் பெறுகிறீர்கள்

எனவே நீங்கள் சொன்னது போல் இது 1 பிட் ஏடிசி நீங்கள் பார்க்க முடியும் இது 1 பிட் டிஏசி எனவே இந்தத் தொடரை சீரிசை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த அவுட் புட்டின் அவேறேஜ்ஜெய் இங்கே எடுத்துக்கொண்டால் நிறைய வேல்யுக்களுக்கு இந்த அவேறேஜ் வேல்யூ அனலாக் இன்புட்டிற்கு நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உதாரணமாக நீங்கள் இதுபோன்ற 16 கேஸ்களை எடுத்துக்கொண்டால் எனவே இந்த கேசில் பிளஸ் 1 நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மற்றும் மைனஸ் 1 என எண்ணலாம் எனவே மொத்தம் 13 இண்டு பிளஸ் 1 3 இண்டு மைனஸ் 1 ஆக மொத்தம் 13 இண்டு பிளஸ் 1 பிளஸ் 3 இண்டு மைனஸ் 1 டிவைடேட் பை 16 எனவே 10 பை 16 அதாவது 5 பை 8 இங்கே சரியாக அதுவருகிறது ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை அதிக எண்ணிக்கையில் எடுக்கும் பிராக்ஷன் மற்றும் பிற விஷயங்களைப் பொறுத்து இது களோசாக வரும் எனவே நீங்கள் இதை தோராயமாக அவுட்புட்டை கணக்கிடுகிறார்கள் இந்த 0s 1s சரி எனவே 1 களின் இந்த அடர்த்தி எத்தனை 1 கள் உள்ளன அதிலிருந்து நீங்கள் அனலாக் இன்புட் பற்றிய ஐடியா பெறலாம் எனவே இது டெல்டா சிக்மா ஏடிசி அல்லது சிக்மா டெல்டா என்று அழைக்கப்படுகிறது எனவே வேறு சில பாடங்களில் வேறு சூழலில் இது பற்றி கற்றுக் கொள்வீர்கள் எனவே ஒரு குய்க் கம்பரிசன் சில நம்பர்களை நாம் பார்ப்போம் ஆனால் இந்த நம்பர்கள் தொழில்நுட்பத்தில் விரைவாக மாறுகின்றன என்பதை நினைவில் கொள்க எனவே டெல்டா சிக்மா இதில் ஹை ரெசல்யூசன் சாத்தியமாகும் எனவே 8 முதல் 32 பிட்கள் கண்வர்ஷன் உள்ளது மற்றும் ஸ்பீட் ஆப் கன்வென்ஷன் நம்பர் ஆஃப் சாம்பல்ஸ் பர் செகண்ட் அதிகபட்சமாக ஒன் மெகா சாம்பல் பர செகண்ட் அளவில் உள்ளது டூயல் ட்ரேஸ் 12 20 பிட்கள் ஆனால் இது மெதுவாக உள்ளது அது மிகவும் மெதுவாக உள்ளது ஆனால் இதற்கு நாய்ஸ் இம்முனிட்டி கெபாசிட்டி உள்ளது இது நாய்சை கையாளுவதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அது நல்ல விஷயம் சக்ஸஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் 8 முதல் 18 பிட்கள் ஆனால் 10 மெகா சாம்பல் பெர் செகண்ட் இது மிக வேகமானது ஆனால் நம்பர் ஆப் பிட்ஸ் குறைவு ஃப்ளாஷ் நம்பர் ஆப் பிட்ஸ் கொஞ்சம் குறைவு 4 முதல் 12 பிட்கள் 10 கிகா சாம்பிள்ஸ் பர் செகண்ட் இருக்கும் எனவே அது மிகவும் வேகமானது மற்றும் நாம் எதிர்பார்ப்பது போல் அது காஸ்ட்லி இதன் மூலம் நாம் முடிவுக்கு வருகிறோம் மிக விரைவாக மல்டிபில் இன்புட்ஸ் கன்வர்ட் செய்யும்போது சக்சஸஸிவ் அப்ராக்ஸிமேஷன் டைப் ஏடிசி கண்டினுயஸ் டைப் ஏடிசி யின் லிமிட்டை ஓவர் கம் செய்கிறது இது அடுத்தடுத்து வோல்டேஜ் ரேஞ்சை பாதியாக பிரிக்கிறது n பிட் சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் டைப ஏடிசிக்கு கன்வர் சனுக்கு n கிளாக் சைக்கிள்கள் தேவைப்படும் சிங்கிள் ரேம்ப் ஏடிசியின் ஸ்லோப் R மற்றும் C இன் வேரியேஷனால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது மற்றும் டூயல் ட்ரேஸ் ஏடிசி நாய்சை ஆவேரேஜ் செய்வதால் பெட்டர் நாய்ஸ் இமியுனிடி கிடைக்கிறது இருப்பினும் இது மெதுவாக உள்ளது டெல்டா சிக்மா ஏடிசி இன்புட்டை ஓவர் சேம்பல் செய்ய வேண்டும் மற்றும் மெதுவாக மாறும் சிக்னல்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது இது அதிக ரெசலுசன் வழங்குகிறது ஆனால் சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் டைப் மற்றும் ஃபிளாஷ் டைப் ஏடிசிக்களை காட்டிலும் ஸ்லோவானது ஃபிளாஷ் டைப் ஏடிசி வேகமானது ஆனால் அதிக பவர் எடுக்கிறது மற்றும் அதிக செலவு ஆகிறது